இந்த வாரத்தில் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் ஐ சர்க்யூட் பகுப்பாய்வாக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் எனவே விரிவாகச் செல்வதற்கு முன் எங்கள் விவாதத்தைத் தொடங்குவோம் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் பற்றி நாங்கள் விவாதித்ததை முதலில் புரிந்துகொள்ள உதவுகிறது எனவே அடிப்படையில் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் ஒரு டைம் டொமைன் செயல்பாட்டால் குறிப்பிடப்படும் ஒரு சமிக்ஞையை S டொமைனில் அனாலிசிஸ் செய்ய அனுமதிக்கிறது எனவே அடிப்படையில் உங்களிடம் சமிக்ஞை இருந்தால் அது டைம் டொமைனில் சில செயல்பாடுகளைக் கொண்டுள்ளது அவை பகுப்பாய்விற்கான s டொமைனில் குறிப்பிடப்படுகின்றன இப்போது லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் பண்புகள் மற்றும் அடிப்படை பொதுவான செயல்பாடுகளின் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் ஆகியவை முந்தைய வகுப்புகளில் விவாதிக்கப்பட்டன தலைகீழ் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் பற்றி விவாதித்தோம் தலைகீழ் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் பார்ஷியல் பிராக்க்ஷன் எக்ஸ்பான்ஸன் பயன்படுத்தி அல்லது லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஜோடி நுட்பத்தைப் பயன்படுத்தி காணலாம் என்று நாங்கள் கூறினோம் உண்மையான துருவங்கள் அதிவேக செயல்பாடுகளுக்கு வழிவகுக்கும் என்பதையும் சிக்கலான துருவங்கள் ஈரமான சைனாய்டுகளுக்கு வழிவகுக்கும் என்பதையும் நாங்கள் விவாதித்தோம் ஆரம்ப மற்றும் இறுதி மதிப்புக் கோட்பாடுகளையும் நாங்கள் விவாதித்தோம் இதன் மூலம் சர்க்யூட் அனாலிசிஸ்க்குத் தேவையான ஆரம்ப மற்றும் இறுதி நிலைமைகளைக் கண்டறியலாம் எனவே லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பற்றி விவாதிக்கும்போது நாங்கள் விவாதித்த முக்கிய புள்ளிகள் இவை இப்போது லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பயன்படுத்தி சர்க்யூட் அனாலிசிஸ் எவ்வாறு செய்வோம் என்பதைப் பற்றி பேசலாம் எனவே லாப்லேஸ் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்பது மின்சர்க்யூட் அனாலிசிஸ் செய்வதற்கு சிறந்த நுட்பங்களில் ஒன்றாகும் இது மூன்று முக்கிய படிகள் உள்ளடக்கியது ஒன்று நீங்கள் சுற்றுவட்டத்தை டைம் டொமைனிலிருந்து S களத்திற்கு மாற்றுவதாகும் இதன் பொருள் மின் சர்க்யூட்டில் உங்களிடம் உள்ள சர்க்யூட் எலிமெண்ட்ஸ் அனைத்தும் முதலில் S டொமைனில் மாற்றப்படும் முந்தைய வகுப்புகளில் நாங்கள் விவாதித்த சர்க்யூட் அனாலிசிஸ் நுட்பங்களைப் பயன்படுத்தி சுற்றுக்கு தீர்வு காண்போம் அவை நோடல் அனாலிசிஸ் மெஷ் அனாலிசிஸ் போன்றவை அல்லது சோர்ஸ் மாற்றம் சூப்பர் போசிஷன் அல்லது நாங்கள் விவாதித்த எந்தவொரு சர்க்யூட் அனாலிசிஸ் நுட்பங்களும் உங்கள் தெவெனின் Thevenin's மற்றும் நார்டனின் Norton's சமமானவை அடங்கும் இரண்டாவது படி என்னவென்றால் S டொமைனில் நாம் உருவாக்கிய சுற்று எதுவாக இருந்தாலும் S டொமைனில் உள்ள சர்க்யூட் வட்டத்தைத் தீர்க்க சர்க்யூட் அனாலிசிஸ் நுட்பத்தைப் பயன்படுத்துவோம் இறுதியாக S டொமைனில் பதிலைப் பெறும்போது தீர்வுக்கு தலைகீழ் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்மைப் பயன்படுத்துவோம் இறுதியாக நாங்கள் டைம் டொமைனில் தீர்வை பெறுவோம் சர்க்யூட் அனாலிசிஸ் செய்யும் போது நாம் பின்பற்றும் மூன்று முக்கிய படிகள் இவை எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் டைம் டொமைனிலிருந்து பல்வேறு சர்க்யூட் எலிமெண்ட்களை எவ்வாறு S டொமைனயாக மாற்ற முடியும் முதலில் நமது சுற்றுக்குள்ளான மூன்று முக்கிய கூறுகளை முதலில் பார்ப்போம் அவை ரெஸிஸ்டர் இன்டக்டர் மற்றும் கெபாசிட்டர் மூன்று கூறுகளையும் S டொமைனாக மாற்றுவது எப்படி டைம் டொமைனிலிருந்து மின்னழுத்த மின்னோட்ட உறவை மின்தடை யத்திற்கு ஓம்ஸ் சட்டத்தின்படி இது v iR ஆல் வழங்கப்படுகிறது என்பதை நாங்கள் அறிவோம் இப்போது நீங்கள் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்மை எடுத்துக் கொண்டால் நேர டொமைன் S டொமைனாக மாற்றப்படும் எனவே v V ஆக மாறும் R என்பது ஒரு நிலையான அளவு மற்றும் எந்த மாற்றமும் இல்லை மேலும் அது V ஆக மாற்றப்படும் ரெஸிஸ்டர் பிரீக்வென்சி டொமைன் மாற்றும்போது இது நமக்குக் கிடைக்கும் இப்போது இன்டக்டர் தூண்டலுக்கு என்ற சமன்பாட்டின் மூலம் இன்டக்டரின் குறுக்கே உள்ள மின்னழுத்தத்தை வழங்க முடியும் என்பதை நாம் அறிவோம் இப்போது லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்மின் பல்வேறு பண்புகளைப் பற்றி நாங்கள் விவாதித்தபோது முந்தைய வகுப்புகளில் விவாதித்த நேர வேறுபாடு நுட்பத்தைப் பயன்படுத்துவோம் இந்த டைம் டொமைன் சமன்பாட்டை இன்டக்டர்க்கான லாப்லேஸ் டொமைன் s டொமைனாக மாற்றுவோம் ஆக மாறும் இப்போது L ஒரு நிலையான அளவு போலவே இருக்கும் ஆனால் இல்லை என்றால் நாம் நேர வேறுபாடு நுட்பத்தைப் பயன்படுத்துவோம் எனவே லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் ஆகப் பெறுவோம் எனவே இன்டக்டர் மின்னழுத்தத்தின் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்மை ஆல் கொடுக்க முடியும் என்று நாம் கூறலாம் எனவே அடுத்ததாக S டொமைனில் நாம் பெறுவது அந்த சமன்பாட்டை எவ்வாறு சுற்றுகளில் குறிக்கிறது உங்களிடம் இருந்தால் அதே சமன்பாட்டின் உதவியுடன் தற்போதைய I இன் மதிப்பையும் கணக்கிடலாம் என்பது எங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் ஐம் பெறும் வகையில் சமன்பாட்டை மறுசீரமைப்புக்கள் எனவே இப்போது நாம் இன்டக்டர் மின்னழுத்தத்தையும் S டொமைனில் இன்டக்டர் மின்னோட்டத்தையும் கொண்டிருக்கிறோம் இப்போது இந்த சமன்பாடுகளை ஈக்குவேலன்ட் சர்க்யூட் க்கு மாற்றுவோம் எனவே டைம் டொமைனில் நீங்கள் பார்த்தால் உங்களிடம் ஒரு இன்டக்டர் உள்ளது இது எந்த நேரத்திலும் t ஐ ஆரம்ப மின்னோட்டத்தின் 0 ஆகவும் இன்டக்டர் முழுவதும் மின்னழுத்தம் எந்த நேரத்திலும் t ஆகவும் இருக்கும் எனவே இது தூண்டல் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தின் டைம் டொமைன் பிரதிநிதித்துவம் ஆகும் இப்போது நாம் அவற்றை S டொமைன் டொமைனாக மாற்ற வேண்டுமானால் v V ஆக மாறும் I ஆக மாறும் இப்போது தூண்டல் L க்கு நாம் என்ன செய்வோம் என்பதை நாங்கள் அறிவோம் மைனஸ் அடையாளத்தை குறிக்க கற்பனையான மின்னழுத்த மூலத்தின் போலாரிட்டி அதாவது இன்டக்டர்க்கான ஆரம்ப நிலையை குறிக்கும் t நேரத்தில் t ஆக சமமாக இருக்கும் மற்றும் போலாரிட்டி எதிர்மாறாக இருக்கும் எனவே தூண்டலுக்கான டொமைனில் மின்னழுத்தத்திற்கும் சமன்பாடு ஆக மாறும் இது தொடரில் இண்டக்டராகும் இது மின்னழுத்த சோர்ஸ் உடன் L க்கு சமமாக 0 ஆகவும் மேலே நெகட்டிவ் போலாரிட்டி உடனும் கீழே நேர்மறை எனவே இது டைம் டொமைனை S டொமைனாக மாற்றும் போது நாம் பெற்ற சமன்பாட்டைக் குறிக்கும் என்பதை நீங்கள் காணலாம் இதேபோல் மின்னோட்டத்திற்கும் இப்போது இன்டக்டர் முழுவதும் மின்னழுத்தம் v ஆக இருந்தால் S டொமைனில் V ஆக குறிப்பிடப்படும் அதேபோல் current I என குறிப்பிடப்படும் இப்போது இந்த சமன்பாட்டை நீங்கள் பார்த்தால் இதிலிருந்து மின்னோட்டம் மாற்றப்படுவதை நீங்கள் காணலாம் இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது எனவே current கண்டுபிடிக்க விரும்பினால் ஈக்குவேலன்ட் சர்க்யூட்டை கண்டுபிடிக்க அந்த சமன்பாட்டைப் பயன்படுத்துவோம் எனவே முதலில் நாம் பெறும் மதிப்பு ஆகும் எனவே இது மின்சார சோர்ஸ் இன் மதிப்பு இது இன்டக்டர் வழியாக பாயும் ஆரம்ப மின்னோட்டமாக இருக்கும் ஆரம்ப நிலையை குறிக்கும் எனவே திசை கீழ்நோக்கி இருக்கும் ஏனெனில் அது நேர்மறையானது தற்போதைய current I கற்பனையான மின்சார சோர்ஸ் ற்கான அதே திசையை உங்களுக்கு வழங்கும் இது இன்டக்டர் இன் வழியாக பாயும் மின்னோட்டத்தின் ஆரம்ப நிலையை குறிக்கும் படிவத்தை நீங்கள் சேர்க்கும் இப்போது அடுத்து இன்டக்டர் இன் வழியாக பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பு எனவே இது தவிர வேறொன்றுமில்லை எனவே இன்டக்டர் இன் இந்த மதிப்பு எனவே இந்த வழியில் நாம் மின்னழுத்தத்தை V வடிவில் அல்லது தற்போதைய I வடிவத்தில் இன்டக்டர் யை பார்க்கலாம் எனவே நீங்கள் சுற்று சமன்பாட்டை தீர்க்கும் போதெல்லாம் இவை தேவைப்படும் நீங்கள் கிர்ச்சோஃப் மின்னழுத்த சட்டத்தைப் பயன்படுத்தும்போது இது வழக்கமாகப் பயன்படுத்தப்படும் மேலும் சுற்றுகளை மாற்றுவதற்கு கிர்ச்சோஃப் மின்சார சட்டத்தைப் பயன்படுத்தும்போது இதைப் பயன்படுத்தலாம் இப்போது அடுத்து கெபாசிட்டர் யைப் பற்றி பேசுவோம் எனவே கெபாசிட்டர் போது எந்த நேரத்திலும் மின்னோட்டம் நமக்குத் தெரியும் t இதை வழங்க முடியும் எனவே டைம் டொமைனில் சமன்பாட்டைப் பயன்படுத்தி இதை s டொமைனாக மாற்றுவோம் நாம் அதை டொமைனாக மாற்றும்போது அது மாறும் இப்போது அதே வழியில் நீங்கள் மறுசீரமைத்தால் இந்த சமன்பாடு அல்லது மின்னழுத்தத்தின் அடிப்படையில் இந்த வெளிப்பாடு எனவே இவை இரண்டும் s டொமைனில் மின்தேக்கியின் ஆளும் சமன்பாடுகளாக இருக்கும் எனவே இன்டக்டரின் விஷயத்தில் நாம் செய்ததைப் போலவே நாம் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் கெபாசிட்டரின் விஷயத்திலும் நாம் செய்யலாம் மற்றும் சுற்றில் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் பார்க்கலாம் எனவே s டொமைனில் கெபாசிட்டரின் சமமானவற்றை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவோம் என்று பார்ப்போம் எனவே இது டைம் டொமைனில் மின்தேக்கியின் சமமான சமமான பிரதிநிதித்துவமாகும் அங்கு நீங்கள் கெபாசிட்டர் முழுவதும் மின்னழுத்தத்தை v ஆகக் கொண்டிருக்கிறீர்கள் கெபாசிட்டர் முழுவதும் ஆரம்ப மின்னழுத்தம் v ஆகும் இப்போது கெபாசிட்டர் முழுவதும் S டொமைனில் உள்ள மின்னழுத்த V ஐக் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்பட்டால் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்துவோம் மேலும் அதில் இரண்டு சொற்கள் இருப்பதைக் காணலாம் இரண்டுமே அது மின்னழுத்தம் என்பதால் இரண்டு சொற்களும் மின்னழுத்த விதிமுறைகள் மற்றும் இது ஒரு நேர்மறையானதாக இருப்பதால் ஒரு நேர்மறை மின்னழுத்த மூலமானது பிளஸ் துருவமுனைப்பு மற்றும் கீழே எதிர்மறையானது மதிப்பாக இருக்கும் எனவே இது கற்பனையான மின்னழுத்த மூலமாக இருக்கும் இது v நேரத்தில் 0 க்கு சமமாக இருக்கும் s கெபாசிட்டர் முழுவதும் மின்னழுத்தம் 0 க்கு சமமான ஆரம்ப நிலையை குறிக்கும் இப்போது இங்கே கெபாசிட்டரின் மதிப்பாக இருக்கும் ஏனென்றால் மின்னோட்டமானது சர்க்யூட் வழியாக பாய்கிறது என்று நீங்கள் கூறும்போது கள் கெபாசிட்டரின் குறுக்கே வீழ்ச்சியாக இருக்கும் மேலும் மின்னழுத்தம் v0 நேரத்தில் v இல் 0 மற்றும் 0 க்கு சமமாக இருக்கும் S மூலம் மற்றும் நீங்கள் தொகுக்கும்போது நீங்கள் S டொமைனில் v இல் மதிப்பைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் கிர்ச்சோஃப் மின்னழுத்த சட்டத்தைப் பயன்படுத்தும்போது இது தேவைப்படும் இப்போது அடுத்து நீங்கள் இந்த இரண்டு சொற்களின் அடிப்படையில் current பிரதிநிதித்துவப்படுத்தலாம் இந்த இரண்டு சொற்களும் இவை தற்போதைய சொற்களைத் தவிர வேறொன்றுமில்லை ஏனெனில் இது current என்பது இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது எனவே நாம் அதை சர்க்யூட்த்தில் பிரதிநிதித்துவப்படுத்தும் போது முதல் காலத்தை நீங்கள் 1 upon Sc மதிப்பைக் காண்பீர்கள் மேலும் by ஆல் வகுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் இது தற்போதைய பாய்ச்சலைத் தவிர வேறொன்றுமில்லை சுற்று இந்த கால் வழியாக அடுத்தது C க்கு V க்கு நேரத்தில் t 0 என்பது ஒரு தற்போதைய மதிப்பாகும் இது ஒரு நிலையான மதிப்பாகும் ஏனெனில் இது t 0 நேரத்தில் மின்தேக்கி முழுவதும் மின்னழுத்தத்தைக் குறிக்கும் மேலும் இது எதிர்மறையான அடையாளத்தைக் கொண்டிருப்பதால் மின்னோட்டத்தின் திசை எதிர்மாறாக இருக்கும் தற்போதைய I திசை எனவே இதில் நீங்கள் சமத்திற்கான சமன்பாட்டைக் குறிக்க முடியும் மேலும் கிர்ச்சோப்பின் மின்சாரசட்டத்தின் Kirchhoff's current law உதவியுடன் சர்க்யூட் அனாலிசிஸ் செய்யப்படுவதை நீங்கள் காணும்போதெல்லாம் இதைப் பயன்படுத்தலாம் எனவே இந்த மின்னழுத்தம் மற்றும் தற்போதைய சமன்பாடுகள் உங்கள் வசதிக்கு ஏற்ப சுற்றுக்குத் தேவைப்படும்போதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போது இந்த சமன்பாடுகளிலிருந்து ஆரம்ப நிலைமைகள் இப்போது உருமாற்றத்தின் ஒரு பகுதியாக இருப்பதைக் கவனிக்கிறோம் எனவே s டொமைனில் ஆரம்ப நிலைமைகளுடன் எவ்வாறு இணைவோம் என்பதைப் பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஏனெனில் s டொமைன் சமன்பாடுகள் ஆரம்ப நிலைமைகளையும் கவனித்துக்கொள்கின்றன சுற்று பகுப்பாய்வில் லாப்லேஸ் டொமைனைப் பயன்படுத்துவதன் மிகப்பெரிய நன்மைகளில் இதுவும் ஒன்றாகும் இப்போது மற்றொரு நன்மை என்னவென்றால் இது உங்களுக்கு ஒரு முழுமையான பதிலைக் கொடுக்கும் இது சர்க்யூட்த்தின் நிலையற்ற மற்றும் நிலையான நிலை பதிலை உள்ளடக்கும் எனவே முதல் வரிசையின் படி பதிலைப் பற்றி நாங்கள் விவாதிக்கும்போது உங்களுக்கு நினைவிருந்தால் இரண்டாவது வரிசை சுற்று தீர்வை இயற்கையான பதிலாகவும் முதல் பதிலாகவும் மாற்றப்பட்ட இரு பதில்களையும் தனித்தனியாக மாற்றினோம் இறுதியாக இறுதி பதிலைப் பெறுவதற்கு மொத்தமாகச் சேர்ப்போம் ஆனால் இந்த விஷயத்தில் இரண்டு தீர்வுகள் தனித்தனியாக அனாலிசிஸ் செய்வதைப் பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஏனெனில் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் மற்றும் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்மைப் பயன்படுத்தி சர்க்யூட் அனாலிசிஸ் ஆகியவை நேரடியாக சர்க்யூட்க்கான முழுமையான பதிலை உங்களுக்குத் தரும் இப்போது மற்றும் எனப்படும் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் உன்னிப்பாகக் கண்டால் நீங்கள் கவனிக்கும் போது நீங்கள் இருமைத்தன்மை உறுதிப்படுத்த முடியும் ஏனெனில் நீங்கள் இரண்டு சமன்பாடுகளையும் பார்த்தால் L C இன் இரட்டை இன் இரட்டை மற்றும் தற்போதைய இன் இரட்டை எனவே இவை இரண்டு ஜோடிகளை உருவாக்குகின்றன இப்போது S டொமைனில் உள்ள மின்மறுப்பைப் பற்றி நாம் பேசும்போது மின்மறுப்பு என்பது பூஜ்ஜிய ஆரம்ப நிலைமைகளின் கீழ் மின்னழுத்த லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் மற்றும் மின்சார லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் ஆகியவற்றின் விகிதத்தைத் தவிர வேறொன்றுமில்லை எனவே நாம் மின்மறுப்பு எழுதலாம் எனவே நாங்கள் விவாதித்த இந்த மூன்று சர்க்யூட் எலிமெண்ட்களின் ரெஸிஸ்டர் எதிர்ப்பிற்கான ஆக மாறும் இன்டக்ட ருக்கு இது ஆக இருக்கும் மின்தேக்கிக்கு இப்போது நீங்கள் ஒப்புதலைக் கண்டுபிடிக்க விரும்பினால் ஒப்புதல் என்பது மின்மறுப்பின் நேர்மாறாக இருக்கும் எனவே விஷயத்தில் நீங்கள் என்று சேர்க்கை கண்டுபிடிக்க விரும்பினால் இதேபோல் இன்டக்டர் மற்றும் கெபாசிட்டரின் தலைகீழ் போன்ற நடத்தைகளின் மதிப்புகள் மாறும் இப்போது சுற்று பகுப்பாய்வில் லாப்லேஸ் பயன்படுத்துவது பல்வேறு சமிக்ஞை சோர்ஸ்களைப் பயன்படுத்த உதவும் எனவே இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் வளைவு மற்றும் அதிவேக சோர்ஸ் பதில் ஆகியவை சர்க்யூட் அனாலிசிஸ்க்கு பயன்படுத்தப்படலாம் எனவே இப்போது சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் இதன் மூலம் ஒட்டுமொத்த சர்க்யூட் பகுப்பாய்வில் சர்க்யூட் எலிமெண்ட்களையும் circuit elements0 அவற்றின் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர் மையும் எவ்வாறு பயன்படுத்துவோம் என்பதைப் புரிந்து கொள்ள முடியும் இன்டக்டரின் குறுக்கே வாக்களிப்பதைக் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் கெபாசிட்டர் முழுவதும் தூண்டல் அல்லது ஆரம்ப மின்னழுத்தத்தின் மூலம் ஆரம்ப மின்னோட்டம் இல்லை என்று கருதுகிறோம் எனவே அதற்கு 0 ஆரம்ப நிலை இருக்கும் இப்போது நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக நாங்கள் டைம் டொமைனிலிருந்து சர்க்யூட்களை S டொமைனாக மாற்ற வேண்டும் எனவே யூனிட் ஸ்டெப் செயல்பாடான மூலமானது நீங்கள் S டொமைனாக மாற்றும் போது அது ஆக மாறும் தூண்டல் தூண்டியாக மாறும் மற்றும் L மதிப்பு 1 ஆக இருப்பதால் அது S ஆகிவிடும் 13 F ஃபாரட் மின்தேக்கி s டொமைனில் 3 s ஆக மதிப்பைக் கொண்டிருக்கும் எனவே இப்போது இந்த எலிமெண்ட்கள் அனைத்தும் s டொமைனில் உள்ளன இப்போது இந்த எலிமெண்ட்களை elements s டொமைனில் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் எனவே சோர்ஸ் ஆனது இப்போது 1 s ஆக மாறும் எனவே எதிர்ப்பில் எந்த மாற்றமும் இருக்காது எனவே இவை அப்படியே இருக்கும் கெபாசிட்டர் இப்போது 3 s ஆகவும் இன்டக்டர் s ஆகவும் மாறிவிட்டது மேலும் s டொமைனில் உள்ள இன்டக்டரின் குறுக்கே உள்ள மின்னழுத்தத்தை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் பின்னர் அதை டைம் டொமைனாக மாற்றுவோம் இப்போது நீங்கள் சுற்று பார்த்தால் மெஷ் பகுப்பாய்வைப் பயன்படுத்தலாம் எனவே மின்சார current முதல் சுழற்சியில் உள்ளன I2 வளையத்தில் 2 என்று சொல்லலாம் மெஷ் 1 க்கு நீங்கள் சமன்பாட்டை எழுதலாம் மெஷ் 2 க்கு என்ன நடக்கும் நீங்கள் அனைத்து வரவுகளையும் தொகுப்பீர்கள் எனவே இது ஆக மாறும் க்கு நீங்கள் களைப் பெறுவீர்கள் பின்னர் கெபாசிட்டரின் இன் எதிர் திசையில் இருப்பதால் என்ற கெபாசிட்டரின் மற்றொரு சொல்லைப் பெறுவீர்கள் எனவே இப்போது இதை எளிமைப்படுத்தும்போது உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் இப்போது நீங்கள் எளிமைப்படுத்தினால் இப்போது அதைத் தீர்க்க நீங்கள் உருவாக்கும் சதுர நுட்பத்தைப் பயன்படுத்துவீர்கள் எனவே நீங்கள் முதலில் இந்த சொற்களின் சதுரத்தை உருவாக்குவீர்கள் எனவே அது ஆக மாறும் இப்போது எண்ணிக்கையில் நீங்கள் ஆல் பெருக்கலாம் மற்றும் வகுப்பில் நீங்கள் ஐ வைத்திருக்க முடியும் எனவே இந்த எலிமெண்ட்களை நீங்கள் பார்த்தால் நீங்கள் என்ன பார்க்க முடியும் இது இன் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்மைத் தவிர வேறில்லை என்பதை நீங்கள் காணலாம் எனவே இதன் மூலம் நீங்கள் இன்டக்டர் முழுவதும் மின்னழுத்த பதிலைப் பெறுவீர்கள் இப்போது இன்டக்டரின் குறுக்கே மின்னழுத்தமாகவும் மதிப்பு 5 வோல்ட் ஆகவும் இருக்கும் ஆரம்ப நிலை உங்களிடம் இருக்கும் போது மற்றொரு வழக்கைப் பார்ப்போம் நாம் முதலில் எலிமெண்ட்களை s டொமைன் ஆக மாற்றுவோம் ஆனால் கொடுக்கப்பட்ட ஆரம்ப நிலைக்கு current source இருக்கும் என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இவை அனைத்தும் இணையாக இணைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் கண்டால் கிர்ச்சோஃப்பின் current சட்டம் Kirchhoff's current law மிகவும் பொருத்தமான விருப்பமாக இருக்கும் எனவே இப்போது நீங்கள் கிர்ச்சோப்பின் மின்சார சட்டத்தைப் Kirchhoff's current law பார்க்கும்போது இந்த கெபாசிட்டர் சமமான S டொமைன் ஆக மாற்ற வேண்டும் என்பதாகும் எனவே இப்போது இந்த குறிப்பிட்ட சொல் ஆக மாற்றப்படும் மற்றும் உங்களுக்கு இணையாக இன் current சோர்ஸ் மதிப்பு இருக்கும் 5 வோல்ட்டாக வழங்கப்படுகிறது C க்கு 0 1 F வழங்கப்படுகிறது எனவே இப்போது இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்களைப் பயன்படுத்தி நீங்கள் S டொமைனில் முழுமையான சர்க்யூட் மாற்ற முடியும் எனவே படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இது S டொமைனில் மாற்றப்படும் யூனிட் ஸ்டெப் செயல்பாடு அதிவேகத்தால் பெருக்கப்படுவதால் நீங்கள் நேர மாற்றத்தைப் பெறுகிறீர்கள் எனவே மின்னழுத்த சோர்ஸ் யின் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம் ஆக மாறும் பின்னர் எதிர்ப்புகள் அப்படியே இருக்கும் மின்தேக்கி இப்போது ஆக மாற்றப்படும் மற்றும் இணையான அகலத்தில் ஒரு மின்சார சோர்ஸ்யை 0 5 ஆம்பியர் மதிப்பாகக் கொண்டிருக்கும் ஏனெனில் இது ஆரம்ப நிலையை குறிக்கும் பின்னர் நீங்கள் மின்சார சோர்ஸ்யை கொண்டுள்ளீர்கள் இது லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம்மாக மாற்றுவது 2 ஆம்பியராக மாறும் இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் கிர்ச்சாஃப் மின்சார சட்டத்தை மேல் முனையில் பயன்படுத்த வேண்டும் எனவே 1 2 மற்றும் 3 ஆகியவை முனைக்குள் செல்லும் நீரோட்டங்கள் மற்றும் 2 முனையிலிருந்து வெளியே வருவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் நீரோட்டங்களை நீங்கள் தொகுக்கும்போது அதைச் சொல்லலாம் இங்கே வெளிச்செல்லும் மின்னோட்டம் மற்றும் இங்கே வெளிச்செல்லும் மின்னோட்டம் ஆக இருக்கும் இப்போது நீங்கள் இரு பக்கங்களையும் 10 ஆல் பெருக்கி மறுசீரமைத்தால் நீங்கள் தீர்க்கும்போது A 10 B 15 மற்றும் நீங்கள் பெறும் தலைகீழ் லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம்யின் அடிப்படையில் இதை எளிதாக எழுதலாம் எனவே இப்போது இதன் மூலம் எங்கள் இன்றைய அமர்வை மூடலாம் எனவே இதில் நாங்கள் பல்வேறு சுற்று கூறுகள் பற்றியும் அவற்றை லாப்லேஸ் ட்ரான்ஸ்போர்ம்மாக மாற்றுவது பற்றியும் விவாதித்தோம் இப்போது அடுத்த வகுப்பில் பரிமாற்ற செயல்பாடு பற்றி பேசுவோம்